நீரழுத்த திறனை கண்டுபிடிக்க நம்மிடையே 123என 10 வரைக்குமான படிநிலைகள் உள்ளன நீரழுத்த திறன் கண்டுபிடிப்பதை எளிமையாக்க இந்த அனைத்து படிநிலைகளையும் ஒரு ஆக்டேவ் ஃபைலில் கொண்டு வருகிறேன் நான் அதை விவரித்து கூறுகிறேன் பின்னர் நீங்கள் ஆய்ந்தறிய உங்களிடம் தருகிறேன் இந்த ஃபைலை ஆதார வழிவகை பகுதியில் வைக்கிறேன் அது இங்கு வைக்கப்பட்டுள்ளது இதுதான் டெக்ஸ்ட் ஃபைல் அதன் பெயரை பாருங்கள் இது ஹைட்ராலிக் பவர் எம் hydraulic power m ஆகும் இது எம் ஃபைல் அது ஆக்டேவில் திறக்கப்பட்டு ஆக்டேவில் செயல்படுத்தப்படும் நீங்கள் சிறிது மாற்றங்களுடன் மேட்லேப் லும் பயன்படுத்தலாம் ஆனால் இது ஆக்டேவில் சரியாக செயல்பட வேண்டும் எனவே இந்த ஃபைலை பயன்படுத்தி நீரை உந்த செய்ய தேவையான நீரழுத்த திறனை கணக்கிடலாம் அனைத்து மாறிகளையும் நீக்கிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கிறேன் முதல் பகுதி விவரக்குறிப்புகள் முதலில் நீங்கள் உள்ளீட்டு விவரக்குறிப்புகளை அமைப்பு பகுதி மற்றும் பயனர்களிடமிருந்து இருந்து கொடுக்க வேண்டும் பின்னர் அங்கு அலகு மாற்றங்கள் உள்ளது நீங்கள் அனைத்து பண்புக்கூறுகளும் SI அலகில் இல்லை என்பதை பார்க்கலாம் பயனர்கள் சில குறிப்பிட்ட அலகு தொகுதிகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் நான் கூறியதை போல இந்த கன அளவை எடுப்போம் அது இறுதியாக மீ3 என்று காட்டப்பட்டாலும் லிட்டர் அளவில் வெளியேற்றப்படும் கனஅளவிற்கு லிட்டர்கள் உள்ளீட்டு அலகில் கொடுக்கப்படுகிறது சில நேரங்களில் வெளியேற்றும் வீதத்திற்கு லிட்டர்கள்வி literss எனக் கொடுக்கப்படுகிறது சக்சன் ஹெட் வெளியேற்றும் அழுத்த உயரங்கள் போன்ற நீள அளவுகள் அடியில் கொடுக்கப்படுகிறது பெரும்பாலும் நீரை வைத்திருக்கும் குழாய்களின் விட்டம் இன்ச் ல் கொடுக்கப்படுகிறது இதைதான் நாம் பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகுகள் என்கிறோம் பொதுவான அதில் பயனர்களின் உள்ளீடுகளை எடுத்துக் கொண்டு அதாவது அலகிடதலை ஒத்த அலகுகளை எடுத்து மாற்றம் செய்ய வேண்டும் நீங்கள் அலகு மாற்றம் செய்ய வேண்டும் அதனால் அனைத்தும் SI அலகில் காட்ட ப்படும் இதனை நீரழுத்த பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் நான்காவது பகுதி காட்சிப்படுத்துதலாகும் பொருத்தமான வடிவத்தில் நீங்கள் அதனை காட்சிப்படுத்தலாம் நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை விளக்குகிறேன் அது நீங்கள் ஆய்ந்தறியும் போது பயன்படுத்த எளிமைப்படுத்தும் அதற்காக என்னிடம் QL உள்ளது QL என்பது வெளியேற்றப்படும் கன அளவு அது லிட்டரில் இருக்கும் ஏனெனில் பெரும்பாலான நேரங்களில் நாம் இந்த மதிப்புகளை லிட்டரில் பெறுகிறோம் ΔT என்பது ஒன்றுமில்லை அது வெளியேற்றும் நேரம் ஆகும் D என்பது குழாயின் உட்புற விட்டம் இது பொதுவாக இன்ச்சில் தரப்படும் எனவே அதனை மீட்டரில் மாற்ற வேண்டும் Lf என்பது குழாயின் மொத்த நீளம் இதில் கிடைமட்ட பகுதிகளும் இணைந்து வரும் இது செங்குத்தான மற்றும் கிடைமட்ட மான பகுதிகள் இணைந்தது υ என்பது இயங்கு பாகுநிலை இதனை அறிவியல் அட்டவணைகளில் பார்க்கலாம் இது வெப்பநிலையை பொறுத்த அளவு எனவே 20°C ல் இது 1×10 6 m2sec ஆகும் 50°C ல் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி 0 ஆகும் இயங்கு பாகுநிலை மதிப்புகளுக்காக நீங்கள் அறிவியல் அட்டவணையை பார்க்க வேண்டும் ε என்பது புறப்பரப்பு மேடுகளின் உயரம் hfs என்பது சக்சன் ஹெட் அது அடியில் கொடுக்கப்படும் hdf என்பது வெளியேற்றும் அழுத்த உயரம் இதுவும் அடியில் கொடுக்கப்படும் g என்பது தெரிந்தது தான் அது புவியீர்ப்பு முடுக்கம் மற்றும் இது பாய்மத்தின் அடர்த்தி இது இங்கு நீராக இருப்பதால் இதன் மதிப்பு 1000 kgm3 ஆகும் இப்போது அலகு மாற்றத்திற்கு வந்திருக்கிறோம் அலகு மாற்றங்களில் Q என்பது வெளியேற்றப்படும் கன அளவு இது லிட்டரில் இருந்து மீட்டர் கியூப்க்கு மாற்றப்பட வேண்டும் இது 1000 லிட்டர்கள் வகுத்தல் 1000 என வெளியேற்றப்படும் கனஅளவிற்கு மீட்டர் கியூபில் கொடுக்கப்படும் அடுத்து உட்புற விட்டம் d விட்ட மதிப்பு 25 41000 ஆல் பெருக்கப்பட்டு மீட்டராக மாற்றப்படுகிறது பரப்பு πd24ஆகும் நீங்கள் இதன் மதிப்பை மீட்டரில் எடுத்தால் அது மீட்டர் ஸ்கொயர் என கிடைக்கும் மொத்த குழாயின் நீளமானது கிடைமட்ட பகுதியுடன் Lf என அடியில் கொடுக்கப்படுகிறது இதனை இங்கு 12×25 41000 காரணியை கொண்டு பெருக்கும் போது மீட்டரில் நீளம் கிடைக்கும் பகுதி அழுத்த உயரம் மீட்டரில் 12×25 41000என்பதை பெருக்கினால் வரும் வெளியேற்றும் அழுத்த உயரத்திற்கும் இதேமாதிரி செய்யலாம் எல்லாம் மாற்றம் செய்த பிறகு அனைத்தும் SI அலகில் இருக்கும் இப்போது நீங்கள் இதனை நீரழுத்த பயன்பாடுகளில் பயன்படுத்தலாம் ed ரஃப்னஸ் விகிதம் இது ε d என்பதற்கு சமம் d என்பது விட்டம் அது மீட்டரில் இருந்தால் 1000 கொண்டு பெருக்கி மிமீ ல் மாற்றலாம் ஏனெனில் ε என்பது மிமீ ஆகும் எனவே ரஃப்னஸ் விகிதம் காண d யும் மிமீல் கொடுக்க வேண்டும் Q என்பது m3 ல் Qdt இருந்தால் Qdt என்பது மீட்டர் கியூப் பெர் செகண்ட் u என்பது வகைக்கெழு Q வகுத்தல் A பின்னர் r என்பது ரேனால்ட்ஸ் எண் ரேனால்ட்ஸ் எண் ஆனது u×dυ என இருக்கும் எல்லா பண்புக்கூறுகளையும் எடுத்த பின்னர் உராய்வு காரணி கண்டுபிடிக்க வருவிக்கப்பட்ட கோல்ப்ரூக் செயல்பாட்டில் இவைகளை பயன்படுத்தலாம் கோல்ப்ரூக் செயல்பாட்டுக்கு உள்ளீடாக ரேனால்ட்ஸ் எண் மற்றும் ரஃப்னஸ் விகிதம் இருக்கும் உராய்வு காரணி உங்களிடம் இருந்தால் உராய்வு இழப்பினால் வரக்கூடிய உராய்வு அழுத்த உயரத்தை டார்கி வைஸ்பெக் சமன்பாடு f ldu22g மூலம் பெறலாம் உராய்வு இழப்பினால் வரக்கூடிய உராய்வு அழுத்த உயரம் தெரிந்தால் மொத்த இயக்க அழுத்த உயரத்தை கண்டறியலாம் இது வெளியேற்றும் அழுத்த உயரம் கூட்டல் சக்சன் ஹெட் கூட்டல் உராய்வு இழப்பினால் வரக்கூடிய அழுத்த உயரம் ஆகும் இது மீட்டரில் காட்டப்படும் பின்னர் நீரழுத்த திறன் என்பது g பெருக்கல் வகைக்கெழு Q பெருக்கல் மொத்த இயக்க அழுத்த உயரம் ஆகும் இந்த முறையில் நீங்கள் தடையில்லாமல் பொருத்தமான ஆக்டேவ் ஸ்கிரிப்ட்டின் மூலம் நீரழுத்த திறனை வடிவமைப்பிற்கான வருவிப்பதற்கான அல்லது மதிப்பிடுவதற்கான வழிமுறைகளை செய்ய முடியும் மேலும் வெளியீடு மதிப்புகளை வரவைக்கலாம் நீங்கள் அதனை பார்க்க விரும்பினால் fprintf என்பதை பயன்படுத்துகிறேன் முதலில் பண்புக்கூறுகள் பார்க்க வேண்டும் அனைத்து பண்புக்கூறுகளுடன் தொடர்புடைய மாறிகள் பயனர்கள் அலகுகள் மற்றும் SI அலகுகள் என அனைத்தையும் காட்ட முடியும் அதனால் நீங்கள் ஒப்பிட முடியும் பின்னர் நீரழுத்த மாறிகளான ரஃப்னஸ் விகிதம் வெளியேறும் வீதம் குழாய் பாய்மத்தின் திசைவேகம் ரேனால்ட்ஸ் எண் உராய்வு காரணி உராய்வு இழப்பினால் வரக்கூடிய அழுத்த உயரம் மொத்த அழுத்த உயரம் நீரழுத்த திறன் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை SI அலகில் காட்ட முடியும் இப்போது அனைத்து பண்புக்கூறுகளையும் வருவித்து விட்டோம் இது எடுத்துக்காட்டுக்கு எடுத்து கொண்டு விவாதித்த ஆழ்துளை கிணறுக்கானது அந்த அனைத்து மதிப்புகளையும் இங்கு இடுகிறேன் இதனை நீரழுத்த திறன் கண்டுபிடிக்க செய்கிறேன் இப்போது இதனை செயல்படுத்துகிறேன் இப்போது நீங்கள் வெளியீட்டை பெறுவீர்கள் நாம் அதனை முழுமையாக 6000 வாட்ஸ் என கணக்கிட்டோம் இது தேவையான நீரழுத்த திறன் நீங்கள் பல்வேறு பண்பக்கூறுகள் இங்கு காட்சிபடுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் நான் ஸ்கிரிப்ட் ஃபைலை ஆதார வழிவகை பகுதியில் வைக்கிறேன் நீங்கள் இலவசமாக அதனை பயன்படுத்தலாம் பின்னர் அதனை செயல்படுத்த பாருங்கள் பல்வேறு அமைப்புகள் நிறுவ நீரழுத்த திறனை இதன்மூலம் வருவிக்கலாம்